பின்னர் மரங்களை எவ்வாறு உருவாக்குவது இப்போது எடுத்துக்காட்டாக நம்மிடம் இருக்கும் வரிசைகளைக் கூறுவோம்சரி மரங்களை எவ்வாறு உருவாக்குவது மரங்களை நிர்மாணிக்க பல வழிகள் உள்ளன முதன்மையான மற்றும் பிரபலமான முறை UPGMA இல் பார்க்கும் முறைகள் இது எண்கணித சராசரி குழுவுடன் கூடிய மதிப்பற்ற ஜோடி குழு இது UPGMA முறை என எளிமைப்படுத்தப்பட்டுள்ளது இது மிகவும் பொதுவான முறையாகும் மேலும் UPGMA முறையைப் பயன்படுத்தி மரங்களை எவ்வாறு உருவாக்குவது என்பதை நீங்கள் எளிதாக புரிந்து கொள்ளலாம் இது ஒரு நல்ல புரிதலைக் கொண்டுள்ளது ஆனால் இது சில சிக்கல்களைக் கொண்டுள்ளது எனவே வேறு பல முறைகள் முன்மொழியப்பட்டுள்ளன அவை மாற்றப்பட்ட தூர முறை நெய்பர் ரிலேஷன் முறை நெய்பர் ஜாயினிங் முறை அதிகபட்ச வாய்ப்பு அணுகுமுறைகள் மற்றும் பலவற்றைச் சரிசெய்யவும் பயன்படுத்தப்படும் எனவே மரங்களை நிர்மாணிக்க அணுகுமுறைகளை UPGMA அடிப்படையில் மரங்களை எவ்வாறு உருவாக்குவது மற்றும் பிற வகை முறைகளில் பயன்படுத்தப்படும் கொள்கைகள் என்ன என்பதைப் பார்ப்போம் எனவே இது ஒரு புள்ளிவிவர அடிப்படையிலான முறை சரியானது எனவே டேட்டாவை இணைக்க வேண்டும் அல்லது மரபணு தூரத்துடன் ஒடுக்க வேண்டும் எடுத்துக்காட்டாக நாங்கள் DNA வரிசைகளைப் பயன்படுத்தலாம் அல்லது நீங்கள் புரத வரிசைகளைப் பயன்படுத்தலாம் எனவே அவர்கள் இந்த வரிசைகளைப் பார்த்து அவை எவ்வாறு ஒன்றுக்கொன்று வேறுபடுகின்றன என்பதைப் பார்க்கின்றன அவை தூரத்தை சரியாகக் கணக்கிடுகின்றன இது புள்ளிவிவர அடிப்படையிலான முறை தூரத்தின் அடிப்படையில் மரங்களை உருவாக்க டேட்டாகளை பகுப்பாய்வு செய்ய அவை புள்ளிவிவரங்களைப் பயன்படுத்துகின்றன எனவே இங்குள்ள தூரத்தைப் பற்றி நீங்கள் எப்படி நினைக்கிறீர்கள் இந்த விஷயத்தில் ACCTG இது உங்கள் வரிசை எண் ஒன்று என்பதை அறியலாம் நீங்கள் AGCAG ஐ வரிசை எண் இரண்டில் பார்க்கலாம் எனவே இந்த இரண்டிற்கும் இடையிலான தூரத்தை எவ்வாறு கணக்கிடுவது இது இரு பரிமாண வழக்கில் உள்ளது இது முப்பரிமாணமானது அல்ல எனவே இந்த விஷயத்தில் அவை ஒன்றுக்கொன்று எவ்வளவு தூரம் வேறுபடுகிறது என்று பார்த்தால் ஒன்றுக்கொன்று எவ்வளவு வித்தியாசமாக இருக்கிறது எனவே வேறுபாடு என்ன எத்தனை நியூக்ளியோடைடுகள் வேறுபடுகின்றன மாணவர் 2 இதுவும் ஒன்றே மாணவர் இது வேறு இது ஒன்றே இது வேறுபட்டது இது ஒன்று எனவே இங்கே நீங்கள் தூரம் இரண்டு என காணலாம் A மற்றும் B அல்லது 1 மற்றும் 2 க்கு இடையிலான தூர வேறுபாடு ஒரு கமா இரண்டு இது 2 க்கு சமம் எனவே எடுத்துக்காட்டாக நீங்கள் ABCD இனத்தை எடுத்துக் கொண்டால் 4 இனங்கள் சரி நாங்கள் ABC ABCD வைத்துள்ளோம் எனவே நீங்கள் A மற்றும் B க்கு இடையிலான தூரத்தை கணக்கிடுகிறீர்கள் dAB மற்றும் A மற்றும் C ஐ dAC ஆகவும் A மற்றும் D dAD ஆகவும் வைப்போம் சரி இது ஒன்றே ஏனென்றால் B மற்றும் B ஆகியவை ஒன்றே எனவே அது 0 மற்றும் B மற்றும் C சேர்க்கிறோம் எனவே இதனால்தான் இங்கே கோடு போடுகிறார்கள் அதேபோல் B மற்றும் C நீங்கள் இங்கே பெறலாம் B மற்றும் D மற்றும்C மற்றும் D எனவே எல்லா சாத்தியக்கூறுகளுக்கும் இடையிலான தூரத்தை பெறுகிறோம் எல்லா சாத்தியக்கூறுகளுக்கிடையில் பொருந்தாத தளங்களின் எண்ணிக்கையை ஒன்றுக்கொன்று பொருத்தமான இரண்டிலிருந்து பெறலாம் இத்துடன் மாணவர் குறைவாக பொருந்தாதது குறைந்த எண்ணிக்கை சரி எனவே நாங்கள் சில எடுத்துக்காட்டுகளைக் காண்பிப்போம் பின்னர் அவை தொடர்புடையவையாக இருந்தால் A மற்றும் B இவை எடுத்துக்காட்டாக மிக நெருக்கமானவை என்றால் அவற்றுக்கு ஒற்றுமைகள் இருக்கும் அவை ஒவ்வொன்றிற்கும் நெருக்கமானவை மற்றொன்று நீங்கள் இந்த குழுவை C மற்றும் D உடன் இணைக்கலாம் அவர்கள் இந்த சமன்பாட்டைப் பயன்படுத்துகிறார்கள் A உடன் C ஐ இணைக்க அவர்கள் AC பிளஸ் BC ஐ 2 ஆல் எடுத்துக்கொள்கிறார்கள் ஏனெனில் இது நீங்கள் இணைக்க வேண்டிய C ஆகும் எனவே C பொதுவானது என்று நீங்கள் கூறுகிறீர்கள் ஏனெனில் A மற்றும் B ஆகியவற்றை நீங்கள் இணைக்க வேண்டும் எனவே இந்த A மற்றும் இந்த B ஐ எடுத்து சராசரியை எடுத்துக் கொள்ளுங்கள் எனவே நாம் AB ஐ C க்குள் பெறுவோம் அதேபோல் நீங்கள் D உடன் A B ஐ செய்யலாம் எனவே நீங்கள் A உடன் D மற்றும் B உடன் D ஐ தேர்வு செய்கிறீர்கள் பின்னர் நாங்கள் சராசரியை எடுத்துக்கொள்கிறோம் எனவே நீங்கள் ABD யைப் பெறுவீர்கள் இப்பொழுது நீங்கள் ஒன்றுக்கொன்று தொடர்புடைய சிறியவற்றைக் காணலாம் அதேபோல் மிகச்சிறிய தூரத்தின் அடிப்படையில் எண் தகவலை அடிப்படையாக கொண்டு மரங்களை கட்டமைக்கலாம் எனவே இப்போது நீங்கள் A B C D E என்ற ஐந்து வரிசைகளைக் கொண்டிருக்கிறீர்கள் சரி இவை A B C D மற்றும் E ஆகிய ஐந்து இனங்களுக்கான DNA வரிசைகளாகும் இப்போது நாம் ஒரு மரத்தை உருவாக்க வேண்டும் எந்த அளவுருவை நீங்கள் கணக்கிட வேண்டும் மாணவர் தூரம் தூரம் எனவே எத்தனை தூரங்களை நீங்கள் கணக்கிட வேண்டும் இடையிலான தூரம் மாணவர் எல்லாவற்றிற்கும் இடையில் A மற்றும் B A மற்றும் C A மற்றும் D A மற்றும் E இதேபோல் BC BD BE CD மற்றும் CE சரி அனைத்து சாத்தியங்களும் சரியான AB BC மாணவர் ABAC மாணவர் AD மாணவர் AE AE BC BD BE CD CE மற்றும் DE இந்த எண்ணிலிருந்து எண்களைப் பெறுகிறோம் எந்த ஜோடி ஒன்று அல்லது எந்த ஜோடி ஒன்றுக்கொன்று நெருக்கமாக உள்ளன மாணவர் அது ஒன்று தூரத்தின் அடிப்படையில் சரி உதாரணமாக நீங்கள் A மற்றும் B ஐ எடுத்துக் கொண்டால் நாங்கள் A மற்றும் B வரிசையை எடுத்து இந்த இரண்டு வரிசைகளையும் ஒப்பிடுகிறோம் மேலும் பொருந்தாத எண்ணிக்கையை நீங்கள் சரியாகக் காணலாம் பொருந்தாதவை எத்தனை எனவே A மற்றும் B க்கு இடையில் எத்தனை பொருந்தவில்லை சரி நான் 9 வைத்தேன் எனவே நீங்கள் இதை பார்த்து ABCD என மேட்ரிக்ஸ்சை உருவாக்கலாம் இங்கே B C D E ஐயும் ஐந்து உயிரினங்களுக்கு செய்யலாம் எனவே A மற்றும் B ஆகியவை 9 உள்ளன அதேபோல் A மற்றும் C பொருந்தாதது 8 மற்றும் A மற்றும் D 12 A மற்றும் E 15 ஆகும் எனவே BC BD BE மற்றும் CD மற்றும் CE போன்றவை சரி பின்னர் DE D மற்றும் E க்கு இடையில் நீங்கள் D மற்றும் E ஐப் பார்த்தால் ஐந்து பொருந்தாதவை உள்ளன 1 2 3 4 5 எனவே ஐந்து பொருந்தாதவை எனவே இது மிக நெருக்கமானது இது மிகக் குறைந்த மதிப்பு எனவே இதிலிருந்து D மற்றும் E என்னவென்று நாம் ஊகிக்க முடியும் மாணவர் தொடர்புடைய நெருங்கிய தொடர்புடைய ஒன்றுக்கொன்று நெருக்கமான எல்லா சேர்க்கைகளிலும் இது மிகக் குறைவு பொருந்தாத மிகக் குறைந்த எண்ணிக்கை எனவே D மற்றும் E ஒன்றுக்கொன்று நெருக்கமாக இருப்பதை நீங்கள் காணலாம் எனவே நீங்கள் D இங்கே வைக்கிறீர்கள் E இங்கே உள்ளது மற்றும் D மற்றும் E ஒன்றுக்கொன்று நெருக்கமாக உள்ளன நாங்கள் நீங்கள் செய்யக்கூடிய முதல் கிளையை உருவாக்குகிறோம் முதல் முனையும் நீங்கள் செய்யலாம் இது பொதுவான முனை எனவே D மற்றும் E ஒன்றுக்கொன்று நெருக்கமாக உள்ளன இப்போது என்ன செய்வது மாணவர் இந்த DE ஐ மற்ற அனைத்து உயிரினங்களான A B மற்றும் C உடன் இணைக்கவும் எனவே இதை எப்படி செய்வது நாங்கள் சராசரி எடுத்துக்கொள்கிறோம் சரி உதாரணமாக நீங்கள் பார்த்தால் B மற்றும் A நாங்கள் எந்த மாற்றங்களையும் செய்ய மாட்டோம் ஏனென்றால் நாங்கள் D மற்றும் E ஆகியவற்றை இணைக்க வேண்டும் எனவே இங்கே நீங்கள் 9 ஐ வைத்திருக்கிறீர்கள் மேலும் நீங்கள் C ஐ சரியாக வைக்க வேண்டும் மற்றும் B மற்றும் DE ஐ நாம் கணக்கிட வேண்டும் ஏனெனில் B மற்றும் C ஐ நாம் தொடவில்லை எனவே D மற்றும் E 12 பிளஸ் 15 ஐ எடுத்துக் கொண்டால் சராசரி என்ன மாணவர் 13 5 A பொறுத்து சரி D மற்றும் E B பொறுத்து சரி மாணவர் 16 5 5 மற்றும் இங்கே 5 சரி ஏனென்றால் இந்த D மற்றும் DE A ஐப் பொறுத்து B ஐப் பொறுத்து மற்றும் C ஐப் பொறுத்து இப்போது இந்த மேட்ரிக்ஸைப் பெறுகிறேன் இந்த மேட்ரிக்ஸிலிருந்து எது மிகக் குறைந்த எண் AD மிகக் குறைவானது மாணவர் 8 இது 8 9 11 13 5 16 5 மற்றும் 11 5 என்ற எண் மிகக் குறைவு எனவே நான் என்ன செய்வது என இதிலிருந்து நீங்கள் என்ன ஊகிக்கிறீர்கள் மாணவர் AC நெருக்கமாக உள்ளது A மற்றும் C ஒன்றுக்கொன்று நெருக்கமாக உள்ளன சரி எனவே A மற்றும் C ஒன்றுக்கொன்று நெருக்கமாக இருப்பதை நீங்கள் காணலாம் முன்பு Dமற்றும் E இப்போது இங்கிருந்து A மற்றும் C ஒன்றுக்கொன்று நெருக்கமாக இருப்பதைக் காணலாம் பின்னர் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் மாணவர் கம்பைன் இந்த AC யை மற்றவையுடன் இணைக்க AC யையும் B மற்றும் ACD இணைக்க வேண்டும் எனவே நீங்கள் 3B AC மற்றும் D E யையும் வைத்தீர்கள் ஏனென்றால் A மற்றும் C ஏற்கனவே நாங்கள் ஒன்றிணைந்தோம் D ஏற்கனவே ஒன்றிணைந்தது பின்னர் B உள்ளது எனவே உங்களிடம் BAC மற்றும் D உள்ளது எனவே இந்த AC யை B உடன் இணைக்கவும் இது 10 க்கு சமம் ஏனெனில் 9 plus 11 20 க்கு சமம் A plus B C சரி எனவே 10 ஆல் 2 இது 10 க்கு சமம் பின்னர் D முதல் E வரை எனவே 12 5 மற்றும் 16 5 இங்கே நீங்கள் பார்த்தால் இது C முதல் A வரை நான் A மற்றும் C ஆகியவற்றை இணைக்கிறேன் ஆகவே சராசரியாக 13 5 மற்றும் 11 5 ஐ எடுத்துக் கொள்ளுங்கள் எனவே இது 12 5 ஆக இருக்கும் இங்கே நீங்கள் தொடுவீர்கள் ஏனெனில் B உடன் AC எனவே இங்கே இது 6 மைனஸ் 5 க்கு சமம் எனவே இந்த மேட்ரிக்ஸ்லிருந்து நாம் அடுத்த மேட்ரிக்ஸ்சை உருவாக்கலாம் இதிலிருந்து எது குறைந்தது என்று கணக்கிடலாம் மாணவர் 10 பத்து மிகக் குறைவானது எனவே B உடன் AC AC பொதுவானது சரி AC உடன் B இணைத்தால் ஒரே வரியில் மூன்றையும் காணலாம் பின்னர் இந்த வரி B உடன் தொடர்புடையது பின்னர் நீங்கள் இதை வெளியேற்றினாள் மற்ற இரண்டும் மீதமுள்ளதாக இருக்கும் எனவே பின்னர் DE மற்றும் A C DE மற்றும் A C ஆகியவை ஒன்றுக்கொன்று பொதுவானவை நீங்கள் அதன் மரத்தைப் பெறலாம் எனவே இதிலிருந்து நாம் மரத்தை சரியாக உருவாக்க முடியும் D மற்றும் E ஒன்றுக்கொன்று நெருக்கமாக உள்ளன E மற்றும் C ஒன்றுக்கொன்று நெருக்கமாக உள்ளன இந்த AC B க்கு நெருக்கமாக உள்ளது இது D மற்றும் DE க்கு நெருக்கமாக உள்ளது எனவே இந்த கிராஃப் நாம் உருவாக்கலாம் எனவே உங்களிடம் இந்த கிராஃப் இருக்கும்போது இப்போது நாங்கள் எந்த உயிரினங்கள் ஒருவருக்கொருவர் நெருக்கமாக உள்ளன என்று எளிதாக சொல்ல முடியும் அடுத்த கேள்வி ஒன்றிலிருந்து மற்றொன்றுக்கு உருவாக எவ்வளவு நேரம் ஆகும் என்பதுதான் எனவே உங்களுக்கு பிரேம் நேரம் இருக்கிறது எனவே நம்மிடம் சில எண்கள் இருப்பதால் நேரத்தை மதிப்பிட முடியுமா இந்த எண்கள் பொருந்தாதவற்றின் எண்ணிக்கையைக் கூறுகின்றன குறைவான பொருந்தாதவற்றுடன் நீங்கள் காணக்கூடிய பொருந்தாத எண்ணிக்கையுடன் பார்க்கவும் அதிக எண்ணிக்கையிலான பொருந்தாத தன்மைகள் இருந்தால் ஒரு உயிரினத்திலிருந்து மற்ற உயிரினங்களுக்குச் செல்ல சரியான நேரம் எடுக்கும் நாம் இப்பொழுது கிளைகளின் நீளத்தை தொலைதூர மேட்ரிக்ஸ்லிருந்து கணக்கிடலாம் இதை எவ்வாறு கணக்கிடுவது இது ஒரு ஜோடிவரிசை ஒப்பீடு நாங்கள் மேட்ரிக்ஸை சரியாக உருவாக்குகிறோம் இந்த மேட்ரிக்ஸ் நாம் இங்கே பெறப்பட்டதைப் போன்றது இப்போது இது E மற்றும் D ஐந்து ஆகும் அவை ஒரே நேரத்தில் உருவாகின்றன என்று நாங்கள் கருதுகிறோம் இந்த கிளை 5 ஆக இருப்பதால் இதை 2 ஆக வகுக்கிறோம் எனவே ஒவ்வொன்றும் கிடைக்கும் மாணவர்2 5 2 5 D இங்கு இருந்தால் மற்றும் E இருந்தால் 2 5 எடுக்கும் அடுத்து நாம் AC எடுத்தால் இதற்கு சமம் மாணவர் 8 8 எனவே இந்த A மற்றும் C ஐ நீங்கள் வரைய முடிந்தால் இது 2 ஆல் வகுக்கப்பட்ட 8 க்கு சமம் எனவே நீங்கள் 4 மற்றும் 4 8 ஐ வைக்கிறீர்கள் பின்னர் B உடன் AC B உடன் சரியாக AC B உடன் AC என்றால் என்ன எனவே ஏற்கனவே இங்கே 4 மற்றும் 4 8 ஐ வைக்கிறோம் எனவே மீதமுள்ள 2 B க்காக ஆகையால் மொத்தம் 10 ஆக இருக்கும் பின்னர் B உடன் AC 10 க்கு சமம் பின்னர் நீங்கள் பார்த்தால் முற்றிலும் A முதல் E வரை குறைந்தபட்சம் 15 எனவே நீங்கள் இதை 2 5 என்று கொடுக்கிறீர்கள் மீதமுள்ளவை இங்கே 12 5 மற்றும் 2 5 இது 15 க்கு சமம் எனவே இந்த எண்ணை உருவாக்கி இதிலிருந்து நீங்கள் சொல்ல முடியும் இது முதலில் உருவானது ஏனெனில் இது மிக நெருக்கமாக உள்ளது பின்னர் இது 4 எடுக்கும் இங்கே நீங்கள் 6 5 ஐ AC யிலிருந்து D சரியாக எடுத்துக்கொள்கிறீர்கள் இதிலிருந்து நீங்கள் ஒரு உயிரினத்திலிருந்து மற்ற உயிரினங்களுக்கான நேரத்தை மதிப்பிடலாம் எளிய புள்ளிவிவரங்களுடன் நீங்கள் மரங்களை எளிதில் கட்டக்கூடிய ஒரு முறை இது எனவே UPGMA முறையில் பயன்படுத்தப்படும் கொள்கை என்ன மாணவர் டிஸ்டன்ஸ் இரண்டு வரிசைகளுக்கு இடையே உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவு தூரம் அவை வேறுபடுகின்றன இதன் அடிப்படையில் மரத்தை உருவாக்கலாம் எனவே இது மற்றொரு முறை இது நெய்பர் ரிலேஷன் முறை என்று அழைக்கப்படுகிறது இதுவும் UPGMA முறையைப் போன்றது ஆனால் இது வேரூன்றாத மரம் UPGMA முறை சில நேரங்களில் எண் சமமாக இருக்காது எடுத்துக்காட்டாக நீங்கள் இங்கிருந்து இங்கிருந்து சென்றால் இந்த எண்களைச் சேர்த்தால் எடுத்துக்காட்டாக மதிப்புகளை இங்கே சேர்த்தால் A முதல் E வரை இது 15 ஆனால் A முதல் E வரை நீங்கள் இங்கிருந்து இங்கே சேர்த்தால் நீங்கள் செய்வீர்கள் வெவ்வேறு எண்ணைக் கொடுங்கள் இந்த வழக்கில் சில எண்களை சரியாக கணக்கிட முடியாது எனவே இந்த முறைகளில் திருத்தம் செய்ய இன்னும் சில நிபந்தனைகள் வேண்டும் சரி அவர்கள் எல்லா நெய்பர்களையும் இணைகிறார்கள் ஆனால் ஒன்றொன்றாக அல்ல வெவ்வேறு எண்களில் சேர்க்க முயற்சிக்கிறார்கள் மேலும் இது மிக நெருக்கமான ஒன்றைக் காண முயற்சிக்கிறது எனவே இந்த முறைகளை உருவாக்க அவர்கள் அந்த அளவுகோல்களைப் பயன்படுத்துகிறார்கள் இதை எப்படி செய்வது இது வேரூன்றாத மரம் எனவே AB A இங்கே B இங்கே C மற்றும் D எனவே இங்கே A முதல் B மற்றும் C முதல் D வரை இது A முதல் C மற்றும் B க்கு D க்கு சமமாக இருக்காது எனவே இந்த இரண்டிற்கும் இடையில் மற்றொரு வரியைச் சேர்த்தது அதாவது E எடுத்துக்காட்டாக இங்கே இந்த நீளம் A மற்றும் இந்த நீளம் B இந்த நீளம் C மற்றும் இந்த நீளம் D மற்றும் அவை கூடுதல் நீளத்தை E ஆக வைக்கின்றன எனவே நீங்கள் AC பிளஸ் BD யைக் கண்டால் இது AD பிளஸ் BC க்கு சமமானது நீங்கள் ஒரு பிளஸ் b பிளஸ் c பிளஸ் d பிளஸ் 2 e என கொடுக்கலாம் அதாவது AB பிளஸ் CD மற்றும் 2e மற்றும் இந்த UPGMA முறைக்கும் இந்த முறைக்கும் இடையிலான முரண்பாட்டை இங்கே நீங்கள் முனையிலும் காணலாம் எனவே இதன் காரணமாக நீங்கள் UPGMA முறையிலிருந்து பெறும் மதிப்பு இதுவாகும் எனவே நீங்கள் AE 19 ஐச் சேர்த்தால் ஆனால் உண்மையில் இது 15 ஆக இருந்தால் நிலைமைகளை கவனித்துக்கொள்ள இது இல்லை அவர்கள் நான்கு நிபந்தனைகளை செய்துள்ளனர் AB பிளஸ் CD யை நீங்கள் AC பிளஸ் BD யை விட குறைவாக இருக்க வேண்டும் என்றால் AB பிளஸ் CD யை நீங்கள் இங்கே பார்த்தால் AC பிளஸ் BD யை விட குறைவாக இருக்க வேண்டும் ஏனெனில் எங்களிடம் இந்த மதிப்பு E மற்றும் AB பிளஸ் CD உள்ளது AD பிளஸ் BC யை விட குறைவு எனவே நீங்கள் இதை அல்லது இதைவிட குறைவான ஒன்றை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் சரியா இப்பொழுது நம்மிடம் வெவ் வேறு சிற்றினங்கள் இருந்தாள் நாம் அதை வரிசைமுறை சீரமைப்பில் சீரமைத்து நமது நான்கு நிபந்தனைகளை நிவர்த்தி செய்யலாம் சரி இப்போது என்னிடம் இது உள்ளது எடுத்துக்காட்டாக நான் நான்கு இனங்கள் கொண்டிருக்கலாம் உங்களிடம் வெவ்வேறு மதிப்புகள் உள்ளன நீங்கள் AB பிளஸ் CD மற்றும் AC பிளஸ் BD மற்றும் AD பிளஸ் BC ஆகியவற்றைக் கணக்கிடலாம் மேலும் மிகச்சிறிய தொகை ஒன்றுக்கொன்று நெருக்கமாக வரக்கூடிய ஒன்று மற்றும் மற்றவை 0 என கணக்கிடலாம் சாத்தியமான எல்லா ஜோடிகளுக்கும் மீண்டும் செல்ல மிக நெருக்கமானவற்றை எடுத்து கொள்ளலாம் ஒருமுறை அதிக மதிப்பெண் அல்லது குழுவுடன் பின்னர் அந்தக் குழுக்களிடமிருந்து தூரத்தைப் பெற UPGMA முறையைக் கணக்கிடலாம் பின்னர் UPGMA முறையுடன் இந்த மரங்களை சரியாகப் பெறுவதற்கான சிறப்பு நிபந்தனைகளையும் அவர்கள் கருத்தில் கொள்ளவும் நெய்பர் ஜாயினிங் முறை என்று அழைக்கப்படும் மற்றொரு முறை உள்ளது இந்த விஷயத்தில் ஒவ்வொன்றாக செல்வதற்கு பதிலாக அவர்கள் நட்சத்திரத்தை போன்ற மரம் உருவாக்குகிறார்கள் எனவே ஒவ்வொரு உயிரினங்களும் இணைக்கப்பட்டு இந்த எண்களைப் பொருட்படுத்தாமல் ஒன்றுக்கொன்று எவ்வளவு தூரம் இணைக்க முடியும் என்பதைப் பாருங்கள் எனவே இங்குள்ள மற்ற முறைகளுடனான வேறுபாடு ஒவ்வொரு மறுபரிசீலனை செயல்முறையுடனும் கிளை நீளங்களின் தொகையை நீங்கள் காணலாம் ஏனென்றால் ஒவ்வொன்றையும் தனித்தனியாகக் கருதினோம் இறுதியாக எந்த ஒரு நெருங்கிய தூரம் உள்ளது என்பதைப் பார்க்க முயற்சி செய்கிறார்கள் அதன் அடிப்படையில் அவர்கள் இந்த சமன்பாட்டைப் பெறுகிறார்கள் இது ஒரு சிக்கலான சமன்பாடாகும் சாத்தியமான ஜோடிகளைப் பெறுவதற்கான தூரத்தைப் பொறுத்து அவை மிகச்சிறிய தூரத்தைப் பொறுத்து ஒன்றுக்கொன்று இணைக்கப்பட்டுள்ளன மிகச்சிறிய தூரத்தைக் கண்டறிந்ததும் தொலைதூர மேட்ரிக்ஸைப் பெறுவதற்கும் மரங்களைப் பெறுவதற்கும் அவர்கள் இந்த நிலையான முறையைப் பயன்படுத்தலாம் எளிமையானது என்னவென்றால் அவர்கள் வெவ்வேறு இனங்களிலிருந்து வரும் தகவல்களை ஒன்றாகப் பயன்படுத்த முயற்சிக்கிறார்கள் ஒவ்வொன்றாக செய்வதை விட பின்னர் சமீபத்தில் அவர்கள் மற்றொரு முறையை உருவாக்கியுள்ளனர் நாம் எதைப் பயன்படுத்தினாலும் UPGMA முறை அனைத்து நியூக்ளியோடைட்களையும் அனைத்து அமினோஅமிலங்கள் சமமான வெயிட்டேஜ் கொண்ட மற்றும் UPGMA முறையிலிருந்து நாம் பயன்படுத்தும் மதிப்பு எண் தூரம் என்ன எனவே இது ATA என்பது T க்கு ஒரு மாற்றம் அல்லது C க்கு ஒரு மாற்றம் அல்லது G க்கு ஒரு மாற்றம் இதை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் ஏனென்றால் நாம் பொருந்தாதவற்றை மட்டுமே எடுத்துக்கொள்கிறோம் எனவே அதிகபட்ச நிகழ்தகவு முறையில் இவை புள்ளிவிவர அடிப்படையிலான முறையாகும் ஆனால் அவற்றிற்கு வெயிட்டேஜ் கொடுக்கப்படுகிறது உதாரணமாக நியூக்ளியோடைடுகள் அவர்கள் வழக்கமாக கொடுக்கும் வெயிட்டேஜ் என்ன ப்யூரின் முதல் ப்யூரின் மற்றும் பைரிமிடின் முதல் பைரிமிடின் அவை சில வெயிட்டேஜ்களைக் கொடுக்கின்றன இது ஒரு ட்ரான்சிஷன் மற்றும் ட்ரான்ஸ்வெர்ட்ஸின்ஸ் அல்லது ட்ரான்ஸ்வெர்ட்ஸின் ப்யூரின் முதல் பைரிமிடின் அல்லது நேர்மாறாக இந்த வழக்கில் நாங்கள் அதிக தண்டனையை வழங்குகிறோம் எனவே அதிகபட்ச நிகழ்தகவு முறையில் அவை ட்ரான்சிஷன் மற்றும் ட்ரான்ஸ்வெர்ட்ஸின்ஸ் மாற்றங்களுக்கு வெயிட்டேஜ் கொடுக்க முயற்சிக்கின்றன அதேபோல் நீங்கள் அமினோ அமிலங்களை எடுத்துக் கொண்டால் மரங்களை நிர்மாணிக்கும்போது அவை ஒருவிதமான தகவல்களை பயன்படுத்துகின்றன அவை பிரபலமான மேட்ரிக்ஸைப் பயன்படுத்தலாம் எந்த மேட்ரிக்ஸ் PAM மேட்ரிக்ஸ் அல்லது BLOSUM மேட்ரிக்ஸ் எனவே நீங்கள் ஒற்றுமையைக் காணலாம் இயற்வேதியியல் பண்புகள் அல்லது மூலக்கூறு எடைகள் சரியான அளவு ஆகியவற்றின் அடிப்படையில் அவர்கள் ஒரு மேட்ரிக்ஸ் உரிமையையும் வடிவமைக்க முடியும் எனவே நீங்கள் தவறாக வடிவமைத்தல் பொருந்தாதவற்றுடன் சீரமைத்தல் ஒத்த ரெசிடியூஸ்களும் அல்லது முற்றிலும் ரெசிடியூஸ்களைக் கண்டால் அவை வெயிட்டேஜ் கொடுக்கின்றன அதன்படி அவை ஒரு மரத்தையும் சரியாக உருவாக்க முடியும் எனவே பைலோஜெனடிக் மரங்களை உருவாக்க பல்வேறு வழிகள் உள்ளன எனவே இந்த விஷயத்தில் பல மாற்றீடுகள் இருந்தால் அது இண்டிபெண்டன்ட் இருக்கலாம் அல்லது சில சமயங்களில் சார்ந்து இருக்கும் உரிமையாக இருக்கலாம் அதுவும் நீங்கள் சரியானதை கவனத்தில் கொள்ளலாம் ஆனால் இந்த எல்லா அம்சங்களையும் எடுத்துக் கொள்ள அதற்கு மின்னோட்டத்துடன் அதிக கணக்கீட்டு சக்தி தேவைப்படுகிறது அனைத்து தகவல்களையும் பயன்படுத்த முடியும் ஆரம்பத்தில் அவர்கள் சாத்தியமான எளிய முறையுடன் ஒரு முறையை உருவாக்க முயற்சித்ததற்கு இது ஒரு காரணம் அதாவது UPGMA முறை மற்றும் கணக்கீட்டு சக்தியின் கிடைக்கும் தன்மை அவர்கள் சிக்கல்களை சரியாக அதிகரிக்க முயற்சிக்கின்றனர் எனவே நீங்கள் சிக்கலை அதிகரித்தால் நீங்கள் சிறந்த செயல்திறனைப் பெறலாம் ஆனால் செயல்திறன் நீங்கள் சரியான நேரத்தை தியாகம் செய்ய வேண்டும் உங்களிடம் அதிக நேரம் இருந்தால் நீங்கள் பகுப்பாய்வு செய்ய அதிக நேரம் இருக்க முடியும் மேலும் சிறந்த முடிவுகளைப் பெறுவீர்கள் எனவே இப்போது இந்த அம்சங்களை எல்லாம் கருத்தில் கொண்டு மரங்களை நிர்மாணிக்க முடியுமா நீங்கள் லிட்ரேச்சரை ஆராய்ந்தால் பல முறைகள் உள்ளன இங்கே நான் ஒவ்வொரு முறைகளின் பட்டியலையும் பட்டியலிடுகிறேன் எனவே PHYLIP இல் மிகவும் பிரபலமான முறைகளில் ஒன்றாகும் தற்போது கூட இது மரங்களை நிர்மாணிப்பதற்கான பரவலாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட முறையாகும் மேலும் இதை எப்படி செய்வது என்று இந்த PHYLIP இன் செயல்பாட்டை நிரூபிக்க சில நிமிடங்கள் ஆகும் இது ஒரு குறிப்பிட்ட வரிசைகளில் இருந்து பைலோஜெனடிக் மரத்தை உருவாக்கும் ப்ரோக்ராம் ஆகும் DNA வரிசைமுறைகள் அல்லது அமினோ அமில வரிசைகளைப் பெற்றால் அது பைலோஜெனடிக் மரத்தை உருவாக்கும் எனவே ஒரு பைலோஜெனடிக் மரத்தை உருவாக்க பெறும் உள்ளீடு என்ன மாணவர் பல்வரிசை சீரமைப்பு இந்த வழக்கில் அவர்களுக்கு பல வரிசை வரிசைப்படுத்தல் தேவைப்படுகிறது நமக்கு குறைந்தபட்சம் மூன்று வரிசைகள் தேவைப்படலாம் நாங்கள் வரிசைகளை எடுத்து சீரமைப்பை சரியானதாக்குகிறோம் மேலும் மரத்தை நிர்மாணிப்பதற்கான உள்ளீடாக சீரமைப்பைப் பயன்படுத்துகிறோம் பல வரிசை சீரமைப்பை எவ்வாறு பெறுவது பல வரிசை வரிசைப்படுத்தலைப் பயன்படுத்தி வரிசைகளை சீரமைக்க பொதுவாக கிடைக்கும் முறைகள் யாவை ClustalW தற்போது Clustal Omega சரி MAFFT ப்ரோமோல்ஸ் MUSCLE மற்றும் சில சரி எனவே Phylip தானாகவே MAFFT இலிருந்து தகவல்களைப் பெறும் நீங்கள் MAFFT சீரமைப்பைக் கொடுத்தால் அது தானாகவே சீரமைப்பை எடுத்து பின்னர் மரத்தைக் கொடுக்கும் இது மிகவும் எளிதானது Phylip ப்பிற்கு ஏற்ற உள்ளீட்டு பைலை தயாரிக்க இது பரவலாக பயன்படுத்தப்படுகிறது நாங்கள் MAFFT ஐப் பயன்படுத்துகிறோம் பைலை Phylip வடிவத்தில் சேமிக்க ஒரு வழி உள்ளது எனவே வடிவமைப்பதைப் பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை MAFFT ஐ இயக்கவும் பல வரிசை சீரமைப்பை Phylip வடிவத்தில் சேமிக்கவும் இதை நீங்கள் Phylip ப்பை இயக்க உள்ளீடாக கொடுக்கலாம் எனவே இது MAFFT ன் முகப்பு பக்கம் எனவே அவர்களிடம் பதிவிறக்க பதிப்பு மற்றும் ஆன்லைன் பதிப்பு உள்ளது நீங்கள் இந்த வலைத்தளத்திற்கு செல்லலாம் பின்னர் நீங்கள் MAFFT ஐ அணுகலாம் நீங்கள் ஆன்லைன் பதிப்பைப் பயன்படுத்த விரும்பினால் நீங்கள் ஆன்லைன் பதிப்பிற்குச் சென்று உங்கள் வரிசையைக் கொடுங்கள் இவை உங்கள் வரிசைகள் என்ன ஆனால் நீங்கள் தானாகவே பலவற்றை உருவாக்கும் வரிசை சீரமைப்பு சென்றாள் சரி எனவே நீங்கள் இதைச் செய்தால் அது அளவுருக்களுக்கான நிபந்தனைகளைக் கேட்கும் எந்த அளவுருக்கள் நீங்கள் சரியாக விரும்புகிறீர்கள் உங்களிடம் சீரமைக்கப்பட்ட ஒன்று உள்ளது உங்களுக்கு சீரமைக்கப்பட்டவை தேவை எனவே எங்களுக்கு சீரமைக்கப்பட்ட ஒன்று தேவை நீங்கள் இங்கே சரியாக கிளிக் செய்து இந்த அமினோ அமில வரிசை இங்கே இது 2200 வரிசைகளுக்கு குறைவாக இருந்தால் இது பரிந்துரைக்கப்படுகிறது நாங்கள் அதைக் கிளிக் செய்கிறோம் உங்கள் வரிசைமுறைகள் மற்றும் உங்களுக்குத் தேவையான வெவ்வேறு டேட்டா வைப் பொறுத்து இந்த அமைப்புகளில் ஏதேனும் ஒன்றை நீங்கள் தேர்வு செய்யலாம் இதைச் செய்தால் எனவே இப்போது நீங்கள் அவர்களின் டேட்டா வை சரியாக சமர்ப்பிக்கலாம் இந்த சீரமைப்பு மற்றும் பிளாட்டை கேட்கிறது எனவே நீங்கள் மேட்ரிக்ஸைக் கேட்கிறீர்கள் எனவே நாம் BLOSUM மேட்ரிக்ஸை சரியாகப் பயன்படுத்தலாம் எனவே நீங்கள் கிளிக் செய்து சமர்ப்பிக்கவும் எனவே நீங்கள் ஒரு முடிவைப் பெறுவீர்கள் இது பல வரிசை வரிசைப்படுத்தல் இப்போது இது மறுவடிவமைக்க வேண்டுமா என்பது கேள்வி சரி நீங்கள் விரும்புகிறீர்களா அதை மறுவடிவமைக்கவா ஆமாம் நாங்கள் செய்ய வேண்டியிருந்ததால் இவற்றைப் பயன்படுத்த விரும்புகிறீர்களா மாணவர் phylip பிலிப் சரி எனவே உங்களிடம் இங்கே ஒரு மறுவடிவமைப்பு விருப்பம் உள்ளது மேலும் நீங்கள் வெவ்வேறு வடிவமைப்பைப் பயன்படுத்தலாம் எனவே நீங்கள் பிலிப்பை விரும்பினால் பயன்படுத்தினால் நீங்கள் பிலிப்பைப் பயன்படுத்தலாம் தற்போது MAFFT ஆனது மரங்களை நேரடியாகக் கட்டுவதும் அடங்கும் அதுவும் சாத்தியம் ஆனால் நீங்கள் பிலிப்பைப் பயன்படுத்தினால் பிலிப் வடிவத்துடன் வடிவமைக்கிறீர்கள் எனவே நாங்கள் இந்த உரிமையைச் செய்கிறோம் நீங்கள் விரும்பும் பிலிப் பதிப்பை இது கேட்கும் பதிப்பின் அடிப்படையில் நீங்கள் சமர்ப்பித்தால் பைலை சேமிக்க முடியும் இது பிலிப் வடிவமைப்பு சரியானது இது MAFFT வடிவமைப்பிலிருந்து வேறுபட்டது எனவே இவை உங்கள் வரிசைகள் அவை பிலிப் வலதுபுறமாக சீரமைக்கப்பட்டுள்ளன இதை நீங்கள் சேமிக்கலாம் நீங்கள் பைலை சரியாக பதிவிறக்கம் செய்யலாம் இப்போது பைலை சேமிக்கலாம் எனவே இப்போது பிலிப்புக்கான உள்ளீட்டு பைல் உங்களிடம் உள்ளது இப்போது அடுத்தது நீங்கள் மரங்களை உருவாக்க பிலிப்பை இயக்க வேண்டும் எனவே இந்த புரோகிராம்களில் ஏதேனும் ஒன்றை இயக்க மற்றும் உங்கள் முடிவுகள் குறிப்பிடத்தக்கதா அல்லது இல்லையா என்று நீங்கள் சரிபார்க்க வேண்டும் எடுத்துக்காட்டாக நீங்கள் 10 வரிசைகளைக் கொடுத்தால் அது ஒரு மரத்தை சரியாகக் கட்டமைக்கும் சரியான மாற்றம் இருந்தால் என்ன நடக்கும் ப்ரோக்ராம் இந்த வரிசைகளைப் பொறுத்தது என்பதும் இது புதிய வரிசைகளிலிருந்து முற்றிலும் வேறுபட்டது அல்லது முற்றிலும் சீரற்ற வரிசைகள் உங்களிடம் 10 வரிசைகள் இருந்ததால் ஒரு மரம் கிடைக்கும் ஒரு வரிசையை முழுவதுமாக சீரற்றதாக்குங்கள் அங்கேயும் நீங்கள் ஒரு மரத்தை சரியாகப் பெறுவீர்கள் உங்கள் மரம் சீரற்ற மரத்தைப் போன்றது அல்லது இது உங்கள் வரிசைகளுக்கு தனித்துவமானது இது தனித்துவமானது என்றால் நீங்கள் என்ன அனுமானிப்பீர்கள் மாணவர் சிக்னிஃபிகேண்ட் உங்களுக்கு ஒரு குறிப்பிடத்தக்க மரம் கிடைக்கும் என்பதால் உங்களுக்கு குறிப்பிடத்தக்க தேவை எனவே இது உங்கள் வரிசைகளுக்கு மட்டுமே நல்லது உங்களிடம் மரம் இருந்தால் சீரற்ற மரம் ஒன்றுதான் என்றால் நீங்கள் என்ன அனுமானிப்பீர்கள் மாணவர்நாட் சிக்னிஃபிகேண்ட் இது குறிப்பிடத்தக்கதல்ல ஏனென்றால் இது சீரற்ற முறையில் சாத்தியமாகும் மேலும் ஒன்று மற்றும் இரண்டு ஒன்றுக்கொன்று நெருக்கமாக உள்ளன நீங்கள் ஏதேனும் சீரற்ற வரிசைகளை எடுத்தாலும் ஒன்று மற்றும் இரண்டுஒன்றுக்கொன்று நெருக்கமாக இருக்கும் இந்த விஷயத்தில் அவர்கள் பூட்ஸ்ட்ராப்பிங் எனப்படும் ஒரு முறையைப் பயன்படுத்துகிறார்கள் உங்கள் மரம் நம்பிக்கையுடன் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நம்பிக்கை அளவை அதிகரிக்கும் எனவே உங்கள் எந்தவொரு பகுப்பாய்விற்கும் துல்லியத்தின் அளவை மதிப்பிடுவதற்கு கணினி அடிப்படையிலான முறை என்று புள்ளிவிவரங்களில் கூறுகிறோம் எனவே என்ன செய்வது மதிப்பீட்டாளரின் பண்புகளை மதிப்பிடுவதற்கான நடைமுறை இதுவாகும் ஏனென்றால் இங்கே அதன் மாறுபாடு மற்றும் பல போன்ற சரியான சீரமைப்பு வேண்டும் இண்டிபெண்டன்ட் டேட்டாகளின் மாதிரியிலிருந்து நீங்கள் பல வேறுபட்ட டேட்டாகளை வைத்திருக்க முடியும் மேலும் இந்த மாதிரியிலிருந்து உங்கள் டேட்டா குறிப்பிடத்தக்கதா இல்லையா என்பதைப் பார்க்கிறீர்கள் இதை எப்படி செய்வது பல்வேறு அனுபவ விநியோகங்களை நாங்கள் எவ்வாறு செய்கிறோம் என்பதைப் பாருங்கள் உங்களால் பெரிய எண்ணிக்கையிலான மறுசீரமைப்பை உருவாக்க முடியும் நீங்கள் எடுத்துக்காட்டாக 100 முறை 1000 முறை 10000 மடங்கு நீங்கள் டேட்டாவை மறுவடிவமைக்க முடியும் இந்த மாதிரியிலிருந்து நீங்கள் மரங்களை உருவாக்கி ஒப்பிட்டுப் பாருங்கள் உதாரணமாக நீங்கள் 10 வரிசைகளைக் கொண்டிருந்தால் நீங்கள் சீரமைத்தால் 10 கிடைக்கும் ஒவ்வொரு வரிசையும் நீங்கள் பல முறை 100 முறை 1000 முறை எடுக்கலாம் இப்போது நீங்கள் எந்த 10 ஐ எடுத்துக் கொண்டு மீண்டும் கட்டமைக்கிறீர்கள் 1000 முறை மற்றும் 10000 தடவைகள் இதைச் செய்து அதே இரண்டு வரிசைகளையும் நீங்கள் எத்தனை முறை பெறுகிறீர்கள் என்பதைப் பாருங்கள் இது முற்றிலும் சீரற்றதாக இருந்தால் நீங்கள் மிகவும் சீரற்ற விநியோகத்தைப் பெறுவீர்கள் இரண்டு உண்மையில் நெருங்கிய தொடர்புடையவை என்றால் எப்போதும் ஒன்றுக்கொன்று நெருக்கமாக இருப்பதை காண்பீர்கள் இதை எப்படி செய்வது என்று காண்பிப்பேன் எனவே இந்த விஷயத்தில் முதலில் நாம் பூட்ஸ்ட்ராப்பிங் செய்ய வேண்டும் எனவே நீங்கள் பிலிப்பைப் பதிவிறக்கும் போது நீங்கள் பிலிப்பை நிறுவும் போது இந்த பைல்கள் அனைத்தும் உங்களுக்குக் கிடைக்கும் எனவே ஒன்று இங்கே பூட்ஸ்ட்ராப்பிங் முறையாகும் இது முந்தையவற்றில் நாங்கள் சேமித்த உங்கள் உள்ளீட்டு பைல் எனவே இந்த பூட்ஸ்ட்ராப்பிங்கை நீங்கள் சரியாகப் பெறுவீர்கள் அது உள்ளீட்டைக் கேட்கும் எனவே எத்தனை பிரதிகள் வேண்டும் நாங்கள் இங்கு 10 வரிசைகளைக் கொடுத்தோம் ஒவ்வொரு வரிசைக்கும் எத்தனை பிரதிகளை நீங்கள் பெற வேண்டும் 100 அல்லது 10000 1000 இல் நீங்கள் சரியாக எழுதுங்கள் நீங்கள் விரும்பினால் அது வேறுபட்ட விருப்பங்களைக் கேட்கிறது எனவே நீங்கள் எந்த எடை அல்லது எந்த எழுத்துக்களையும் கொடுத்திருக்கிறீர்கள் அல்லது நீங்கள் விரும்பும் வரிசைகள் பூட்ஸ்ட்ராப் அல்லது ஜாக்நைஃப் அல்லது எதுவாக இருந்தாலும் இங்கே நீங்கள் பூட்ஸ்டார்பை வைக்கிறீர்கள் எனவே மாதிரி நடைமுறை என்ன நீங்கள் சரியாக விரும்பினீர்கள் இது ஒரு வழக்கமான மாதிரி நடைமுறை இங்கே சரியானதை பிரதிபலிக்கிறது நீங்கள் ஏற்றுக்கொள்ள விரும்பினால் நீங்கள் Y ஐ வைக்கிறீர்கள் ஆனால் நீங்கள் மாற்ற விரும்பினால் நீங்கள் சரியாக மாற்றலாம் நீங்கள் மாற்றக்கூடிய எந்த எழுத்தையும் மாற்றுவதற்கு சரியானதை ஏற்றுக்கொள்ள Y ஐக் கொண்டுள்ளீர்கள் நீங்கள் R ஐ சரியாக மாற்ற விரும்பினால் நீங்கள் R ஐ வைப்பதை மாற்றலாம் பின்னர் நீங்கள் பிரதிகளின் எண்ணிக்கையை மாற்ற வேண்டும் நீங்கள் எதை மாற்ற விரும்பினாலும் இந்த எழுத்தை இடுங்கள் அதன்படி நீங்கள் மாற்றலாம்

எனவே நீங்கள் பிரதிகளை மாற்றினால் சரியானதை ஏற்றுக்கொள்ளுங்கள் பின்னர் அவர்கள் ப்ரோக்ராமிங் நோக்கத்திற்காக ஒரு சீரற்ற சீ ட் கேட்கிறார்கள் இறுதியாக நீங்கள் 10 பிரதிகளை வைத்தால் அது 10 பிரதிகளை உருவாக்குகிறது வெளியீடு இந்த ஃபைலில் சரியாக எழுதப்பட்டுள்ளது நீங்கள் இப்போது வெளிப்புறத்தை திறந்தால் அதில் 10 பிரதிகள் உள்ளன எனவே இங்கே நீங்கள் ஒரு 10 பிரதிகளை சரியாகக் காணலாம் அவுட்ஃபைலில் 10 வெவ்வேறு தொகுப்புகள் அல்லது உங்கள் ஒவ்வொரு வரிசைகளும் உள்ளன இப்போது நீங்கள் முறையைப் பயன்படுத்த வேண்டும் இப்போது நீங்கள் மாதிரி செய்த பூட்ஸ்ட்ராப்பிங்கிற்கான பூட்ஸ்ட்ராப் உங்களிடம் உள்ளது மேலும் உங்கள் பிரதிகளை நீங்கள் பெறுவீர்கள் இப்போது மரத்தை சரியாகப் பெறுவதற்கு வெவ்வேறு வழிகள் உள்ளன எனவே ஒன்று அதிகபட்ச சாத்தியக்கூறு இது சப்டிடியூஷன்களை கருதுகிறது எனவே இது proml இது அதிகபட்ச நிகழ்தகவு முறைக்கு இயக்கக்கூடிய ஒரு நிரலாகும் எனவே இதனுடன் செல்லுங்கள் எனவே பூட்ஸ்ட்ராப்பிங்கிலிருந்து நீங்கள் பெறும் அவுட்ஃபைல் இது ப்ரோம்லுக்கான உள்ளீடாக இருக்கலாம் எனவே நீங்கள் எதுவும் செய்ய வேண்டியதில்லை எனவே இதை வெளியிடு பைலாக உள்ளீட்டைக் கொடுத்து இதை இயக்கவும் எனவே இந்த வெளிப்புறத்தை நீங்கள் ஒரு உள்ளீடாகக் காணலாம் பின்னர் நாம் சேமிக்க வேண்டிய பைல் பெயரை எழுதலாம் எனவே நீங்கள் அங்கு ஒரு பைல் பெயரைக் கொடுக்கிறீர்கள் உடனே அவர்கள் மீண்டும் அதே கேள்வியைக் கேட்கிறார்கள் நீங்கள் எதை மாற்ற விரும்புகிறீர்கள் நீங்கள் Y க்கு மாற்றினால் மாற்ற விரும்பவில்லை என்றால் நீங்கள் மாற்ற விரும்பினால் நீங்கள் எழுத்துக்களை சரியான முறையில் கொடுக்கலாம் நீங்கள் மாற்றலாம் இந்த வரிசையை மீண்டும் எத்தனை முறை மாற்றி அமைக்க விரும்புகிறீர்கள் அதை செய்ய முடியும் இறுதியாக நீங்கள் இந்த விஷயங்களைப் பெறலாம் சரி அங்கே அவர்கள் மரங்களைப் பெற்றிருக்கிறார்கள் அவர்கள் வெளியீட்டில் இந்த வெளியீட்டை எழுதி பின் பைலில் சேமிக்கப்படுகிறது இப்போது நீங்கள் மரத்தை வைத்திருக்கலாம் மேலும் இந்த ட்ரீவியூ ப்ரோக்ராமை பயன்படுத்தி காணலாம் இது நீங்கள் விண்டோஸ் கணினியுடன் வேலை செய்யலாம் எனவே நீங்கள் ட்ரீவியூவுக்குச் சென்று அதைத் திறந்து பைலை திறக்கவும் அல்லது இங்கே திறந்திருக்கும் இடத்திற்குச் செல்லவும் இங்கே இந்த பைல் பெயரைத் திறக்கவும் இங்கே அவுட் ட்ரீ என்பது பைல் பெயர் இதைத் திறந்தால் நீங்கள் மரங்களைப் பெறுவீர்கள் எனவே 10 வெவ்வேறு வழக்குகள் எனவே நீங்கள் மரங்களைக் காணலாம் எனவே எந்த இரண்டு ஒன்றுக்கொன்று நெருக்கமாக உள்ளன இந்த ஒன்றுக்கொன்று நெருக்கமாக இருப்பதை பாருங்கள் இவை இரண்டும் ஒன்றுக்கொன்று நெருக்கமாக உள்ளன இவை இரண்டும் ஒன்றுக்கொன்று நெருக்கமாக உள்ளன மேலும் இந்த இரண்டு இந்த இரண்டு மற்றும் இந்த இரண்டும் மீண்டும் இவை ஒவ்வொன்றிற்கும் நெருக்கமானவை மற்றொன்று இந்த வரிசை சரியானது எனவே இந்த வெவ்வேறு வரிசைகளுக்கு இடையிலான பரம்பரையை நீங்கள் காணலாம் இப்போது கேள்வி என்னவென்றால் இந்த இருவரும் ஒருவருக்கொருவர் நெருக்கமாக இருக்கிறார்கள் என்று நீங்கள் எவ்வளவு தூரம் நம்புகிறீர்கள் எனவே இந்த விஷயத்தில் நீங்கள் ஒருமித்த மரத்திற்குச் செல்லலாம் எனவே பணி 1 ஒருமித்த கருத்துடன் செல்லுங்கள் இது உங்கள் பைல் refer Slide Time 2829 எனவே இறுதியாக பைல்களை கொடுத்தால் இதை நீங்கள் ஒரு கோப்பு வேலை 1 கான் சரியாகப் பெறலாம் இப்போது நீங்கள் மரத்தைப் மரமாகக் காணலாம் எனவே செவ்வக கிளாடோகிராம் என்று அழைக்கப்படும் அந்த விருப்பம் நீங்கள் அதைக் கிளிக் செய்தால் எண்களுடன் இதைப் பெறுவோம் இதிலிருந்து பெறும் வெவ்வேறு எண்களின் பொருள் என்ன சரி முக்கியத்துவம் என்ன இது ஒரு 10 என்றால் இவை 10 இல் 10 விருப்பங்கள் நீங்கள் 10 பேரும் நீங்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் ஒத்தவர்கள் இந்த இரண்டு இடையே இந்த வழக்கில் சாத்தியம் 50 சதவீதம் மட்டுமே இந்த இரண்டிற்கும் இடையில் சாத்தியம் 100 சதவீதம் எனவே இந்த இருவரும் ஒருவருக்கொருவர் நெருக்கமாக இருக்கிறார்கள் இங்கு ஒப்பிடும்போது இந்த இருவருக்கும் ஒருவருக்கொருவர் நெருக்கமானவர்கள் அதேபோல் உங்களிடம் எண்கள் உள்ளன இது உங்களுக்கு நெருக்கமான வரிசைகளையும் இந்த இரண்டு வரிசைகளும் ஒருவருக்கொருவர் நெருக்கமாக இருப்பதை நீங்கள் எவ்வளவு நம்பிக்கையுடன் காணலாம் என்பதைக் கூறும் எனவே சுருக்கமாக இந்த வகுப்பில் நாங்கள் என்ன விவாதித்தோம் மாணவர் பைலோஜெனிடிக் நீங்கள் மரங்களை உருவாக்கும்போது மரம் என்பது எதன் தொடர்பான தகவல்களை உங்களுக்குத் தரும் மாணவர் பைலோஜெனடிக் உறவு சரி வெவ்வேறு வரிசைகளுக்கிடையேயான உறவு மற்றும் ஒரு உயிரினத்திலிருந்து வெவ்வேறு உயிரினங்களுக்கு பரிணமிக்க எவ்வளவு நேரம் எடுத்துக் கொள்ளப்பட்டது மரங்களை நிர்மாணிக்க வெவ்வேறு வழிகள் உள்ளன மிகவும் பொதுவான முறை எது மாணவர்UPGMA UPGMA முறை சரி UPGMA முறைக்கு உள்ளீடு என்ன மாணவர் வரிசைகள் வரிசைகள் வரிசையில் இருந்து பெறப்படும் தகவல்கள் என்ன மாணவர் டிஸ்டன்ஸ் தூரம் சரி அவர்கள் பொருந்தாதவற்றை எடுத்துக்கொள்கிறார்கள் மற்றும் பொருந்தாதவற்றைப் பயன்படுத்தி அவர்கள் ஒரு மரங்களை உருவாக்குவார்கள் மரங்களை சரியாகக் கட்டுவதற்கு வேறு பல முறைகளும் கிடைக்கின்றன மற்றும் அதிகபட்ச சாத்தியக்கூறு முறை மிகவும் பரவலாகப் பயன்படுத்தப்படும் முறைகளில் ஒன்றாகும் ஏனென்றால் அவை தொடர்பான தகவல்களைப் பயன்படுத்துகின்றன மாணவர் நியூட்ரினோ டைரிகள் மற்றும் அமினோ அமிலங்களின் பண்புகளை பயன்படுத்தி உருவாக்கப்படும் மரத்தின் ப்ரோக்ராம் என்ன மாணவர் phylip Phylip phylip ன் உள்ளீடு என்ன மாணவர் பல் வரிசைகள் பல வரிசை வரிசைப்படுத்தல் நீங்கள் பல வரிசைகளைப் பெற MAFFT ஐப் பயன்படுத்தலாம் சீரமைப்பு சரியானது பின்னர் நீங்கள் மரங்களை சரியாக உருவாக்க முடியும் மேலும் நீங்கள் சரிபார்க்கவும் முடியும் பூட்ஸ்ட்ராப்பிங் முறையைப் பயன்படுத்துதல் சரியானது எனவே இதுவரை நாம் பல்வேறு அம்சங்களைப் பற்றி விவாதித்தோம் வரிசை சீரமைப்பு பாதுகாப்பு மற்றும் மரங்கள் மற்றும் பல அடுத்த வகுப்புகள் இந்த அளவுருக்கள் அல்லது வெவ்வேறு பண்புகள் அல்லது வெவ்வேறு அம்சங்களைப் பற்றி விவாதிப்போம் அவை இந்த அமினோ அமில வரிசைகளிலிருந்து பெறப்படலாம் மற்றும் இந்த அமைப்பு மற்றும் செயல்பாடுகள் புரிந்துகொள்ள இந்த அம்சங்கள் அல்லது பண்புகள் எவ்வாறு பயனுள்ளதாக இருக்கும்